அடுத்ததாக நாம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் அமைப்பைப் பற்றி பார்ப்போம் எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் கூறுகள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுவான பயன்பாட்டிற்காக இருக்கும் நவீன கணினி அமைப்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸிபியுக்கள் மற்றும் பாெதுவான பஸ் மூலம் இணைக்கப்பட்ட பல எண்ணிக்கையிலான டிவைஸ் கண்ட்ரோலர்களை கொண்டு ஷேர்ட் மெமரி அணுகலை வழங்கும் எனவே இதன் மூலம் நாம் சொல்லவரும் கருத்து என்னவென்றால் இது போல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸிபியுக்களை நாம் வைத்திருக்கிறோம் உண்மையில் இதில் நமக்கு இருக்கும் இன்டர்ஃபேஸ் வகை எதுவென்றால் இதில் இணைக்கப்பட்டிருக்கும் ஸிபியு மெமரி சிப் மற்றும் IO உபகரணங்கள் ஆகியவை இப்பொழுது இந்த வகையான கணினிகளின் அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால் ஒரு நேரத்தில் ஸிபியு ஒரே ஒரு வேலையை மட்டுமே செய்ய முடியும் இதில் ப்ரோக்ராம்கள் இணையாக எக்ஸிக்யூட் செய்யப்படுவதைப்பற்றி என்னால் சிந்திக்க முடியாது பலவிதமான பயனாளர்கள் இருந்தால் அவர்களின் வேலைகளை என்னால் இணையாக செய்ய முடியாது யூசர் ஒன்றின் ஜாபை ஒருசில நேரத்தில் செய்யவும் யூசர் இரண்டின் ஜாபை வேறுசில நேரத்தில் செய்யவும் ஏற்றவாறு நான் ஏதாவது டைம் ஷேரிங் செய்ய வேண்டும் நான் இதை ஒரு டைம் மல்டிபிளக்ஸ்ட் பாணியில் செயல்படுத்தமுடியும் ஆனால் அந்த முறையில் கணினியின் செயல்திறன் குறைவாக இருக்கும் ஏனென்றால் பயனாளரின் வேலைகள் முடிய அதிக நேரம் எடுக்கும் இப்போது ஒரு ஸிபியுவிற்க்கு பதிலாக இரண்டு ஸிபியுக்கள் பெற்றுள்ள சூழ்நிலை பற்றி சிந்தியுங்கள் எனவே அங்கே எனக்கு 2 ஸிபியுக்கள் கிடைத்துள்ளன அதனால் குறைந்தபட்சம் இரண்டு ஸிபியுக்கள் இரண்டு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் எனவே இந்த ஸிபியுக்கள் இயக்கக்கூடிய ப்ரோக்ராம்களின் எண்ணிக்கை முன்பை விட இரு மடங்காக இருக்கும் இப்போது அதை தவிர பல எண்ணிக்கையிலான உபகரணங்கள் இணைக்கப் பட்டுள்ளன இந்த IO உபகரணங்கள் மற்றும் இந்த நினைவகம் இவை அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் ஸிபியுவை பார்க்கிறீர்கள் 2 ஸிபியுக்கள் உள்ளன ஸிபியு 1 மற்றும் ஸிபியு 2 அவைகள் நினைவகத்துடன் பேச வேண்டிய தேவை உள்ளது ஸிபியு சில கோரிக்கைகளை மெமரி லொகேஷனின் உள்ளடக்கத்திற்காக அனுப்பும்போது இப்பொழுது இரண்டு ஸிபியுக்கள் 2 மெமரி லொகேஷன்களின் உள்ளடக்கத்திற்கு கோரிக்கை வைக்கலாம் இப்போது டேட்டாவை எப்படி பெறுவது இதனால் மெமரி குழப்பமான ஒரு நிலையை அடைகிறது ஏனென்றால் பொதுவாக மெமரி சிப்பில் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் மற்றும் கண்ட்ரோல் பஸ் ஆகியவை இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் மேலும் அதன் மதிப்புகளும் வருகின்றன தொடர்புடைய இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை மெமரி பதிலாக அளிக்கும் இப்பொழுது இந்த விஷயத்தில் ஸிபியு 1 ன் மெமரிக்கும் ஸிபியு 2 ன் மெமரிக்கும் இடையில் இரண்டு அட்ரஸ் பஸ்கள் இரண்டு டேட்டா பஸ்கள் மற்றும் இரண்டு கண்ட்ரோல் பஸ்கள் தேவைப்படுகின்றன அது இதனை மிகவும் கடினமாக்குகிறது எனவே இங்கு கூடுதலாக மெமரி கண்ட்ரோலர் தேவை இதனை சுருக்கமாக MC என்று எழுதுகிறேன் ஸிபியுவிற்க்கு வரும் அனைத்து கோரிக்கைகளும் இந்த மெமரி கண்ட்ரோலருக்கு வரவேண்டும் பின் இந்த மெமரி கண்ட்ரோலர் இந்தக் கோரிக்கைகளுக்கு அவற்றிடம் இருக்கும் தனிப்பட்ட ஸிபியு மற்றும் டேட்டாவை பொறுத்து எவ்வாறு சேவையை வழங்குவது என்பதை ஒவ்வொன்றாக தீர்மானிக்கும் அதேபோல் கணினியில் உள்ள ஒவ்வொரு உபகரணமும் வெவ்வேறு நடத்தைகளைக் கொண்டிருக்கும் அவற்றிற்க்கென்று தனிப்பட்ட கண்ட்ரோலர் தேவைப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக ஒரு கணினி அமைப்பில் நம்மிடம் உள்ள இந்த உபகரணங்கள் ஒரே சீரானவை அல்ல எனவே அவை அனைத்திற்க்கும் ஒரே மாதிரியான இன்டர்பேஸ் இருக்க முடியாது எடுத்துக்காட்டாக கீபோர்ட் மவுஸ் மற்றும் டிஸ்க் பாேன்றவை ஒரே மாதிரியான குணநலன்களை கொண்டிருக்கவில்லை கீபோர்டில் பயனாளர் சில கீகளை அழுத்துகிறார் மறுபுறம் கீ குறியீடு அல்லது கீயின் எழுத்து கணினியை அடைய வேண்டும் மறுபுறம் பயனாளர் ஒரு மவுஸை நகர்த்தும்போது மவுஸ் அச்சுக்கள் கணினியை அடைய வேண்டும் இதேபோல் நீங்கள் ஒரு டிஸ்க்கில் இருந்து சில டேட்டாவை மாற்றும்போது அது உண்மையில் இந்த கணினி அமைப்புக்கு செல்ல வேண்டும் அதன் அளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எனவே கீபோர்டில் நாம் சில கீகளை அழுத்தி டைப் செய்யும் போது கீ குறியீடு கணினியை அடைகிறது நீங்கள் ஒரு டிஸ்க்கில் இருந்து சில பரிமாற்றங்கள் செய்யும்போது சில டேட்டா பரிமாற்றப்படுகின்றது ஆனால் இவற்றின் இயல்பு வேறுபட்டது டிஸ்க் விஷயத்தில் இது ஒரு மிகப்பெரிய டேட்டா விசைப்பலகை விஷயத்தில் அது ஒரு பெரிய அளவு அல்ல இது ஒரு சிறிய அளவு டேட்டா எனவே இவ்வழியாக இந்த உபகரணங்கள் வெவ்வேறு இயல்புடையவை அவை ஒவ்வொன்றிற்கும் அதன் தனிப்பட்ட கண்ட்ரோலர் உள்ளது ஆகவே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரைபடம் இதுபோன்று இருக்கலாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸிபியுக்கள் மற்றும் ஒரு பொதுவான பஸ் வழியாக இணைக்கப்பட்ட பல டிவைஸ் கண்ட்ரோலர்கள் உள்ளன நிலைமை இவ்வாறு இருக்கின்றது எனவே உங்களிடம் உள்ள பஸ்ஸில் பல ஸிபியுக்களை வைக்க முடியும் இது C 1 மற்றும் C 2 இரண்டு ஸிபியுக்கள் மேலும் பல டிவைஸ் கண்ட்ரோலர்கள் உள்ளன எனவே இதை DC 1 டிவைஸ் கண்ட்ரோலர் 1 DC 2 டிவைஸ் கண்ட்ரோலர் 2 என்று அழைக்கிறோம் டிவைஸ் கண்ட்ரோலர் 1 க்கு உண்மையான டிவைஸ் D 1 இணைக்கப்பட்டுள்ளது டிவைஸ் கண்ட்ரோலர் 2 க்கு உண்மையான டிவைஸ் D 2 இணைக்கப்பட்டுள்ளது எனவே தனிப்பட்ட டிவைஸ்கள் ஒருவேளை மெமரி சிப்புகளாக டிஸ்க் டிரைவ்கள் கீபோர்ட்கள் மவுஸாக இருக்கலாம் நீங்கள் கணினியுடன் இணைக்கக்கூடிய எந்த டிவைஸாகவும் இருக்கலாம் எனவே பகிரப்பட்ட ரிசாேர்ஸ்களை அணுக பொதுவான பஸ்ஸுடன் இணைக்கப்பட்ட இந்த இன்டர்ஃபேஸ் வழங்கப்பட வேண்டும் எனவே நான் சொன்னது போல இந்த மெமரி சிப்பும் இருக்கிறது இப்போது நினைவக இடங்கள் அணுகப் படவேண்டும் எனவே அந்த வழியில் நினைவகத்திற்கு அணுகல் வழங்கப்பட வேண்டும் எனவே ஒவ்வொரு டிவைஸ் கண்ட்ரோலும் ஒரு குறிப்பிட்ட வகையான டிவைஸுக்கு பொறுப்பாகும் எடுத்துக்காட்டாக டிஸ்க் ட்ரைவ் ஆடியோ டிவைஸ்கள் வீடியோ டிஸ்ப்ளே மற்றும் ஒவ்வொரு டிவைஸ் கண்ட்ரோலுக்கும் அவற்றிற்குரிய லோக்கல் பஃபர் உள்ளது நான் கூறியபடி ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு டிவைஸ் கண்ட்ரோல் உள்ளது இப்பொழுது பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால் பல உபகரணங்களுக்கு கண்ட்ரோல் ஒரே மாதிரியானவைகளாக இருக்கின்றன எடுத்துக்காட்டாக எனது கணினியில் மூன்று டிஸ்க் டிரைவ்கள் இருப்பதாக வைத்துக்காெள்வோம் எனது கணினியில் பலவிதமான ஆடியோ டிவைஸ்கள் இருப்பதாக வைத்துக்காெள்வோம் அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிவைஸ் கண்ட்ரோலர்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆகவே ஒரே ஒரு டிவைஸ் கண்ட்ரோல் மூலம் அனைத்து ஆடியோ டிவைஸ்களையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் அல்லது அதுபோல ஒரு தனி டிவைஸ் கண்ட்ரோலரால் பலவிதமான வீடியோ டிவைஸ்கள் அல்லது டிஸ்க் டிரைவ்கள் போன்றவற்றை கண்ட்ரோல் செய்ய முடியும் எனவே அந்த வகையில் நான் ஒரு குறிப்பிட்ட வகை டிவைஸ் கண்ட்ரோலரை கொண்டிருக்க முடியும் மேலும் ஒவ்வொரு டிவைஸ் கண்ட்ரோலருக்கும் ஒரு பஃபர் இருக்கும் இதனால் கணினி அமைப்பு மற்றும் டிவைஸ் டிரைவ் அல்லது டிவைஸ் கண்ட்ரோலர்களுக்கு இடையே பரிமாற்றம் நடக்கும் எனவே அவற்றை அங்கே பஃபர் செய்யலாம் எனவே முன்பே கூறியபடி ஒரு ப்ரோக்ராம் ப்ரிண்டரில் எதையாவது அச்சிட்டுக் கொண்டிருக்கும்போது மற்றொரு ப்ரோக்ராமும் அச்சிட விரும்புகிறது இப்போது இந்த ப்ரிண்ட் டேட்டா ப்ரிண்டருக்கு செல்ல அனுமதிக்க முடியாது ஆனால் டேட்டாவை அவற்றிற்குரிய லோக்கல் பஃபரில் வைத்திருக்கலாம் அதாவது இரண்டாவது ப்ரோக்ராமின் உள்ளடக்கம் அவற்றிற்குரிய லோக்கல் பஃபரில் வைக்கப்படலாம் பின்னர் ப்ரிண்டர் வேலையின்றி இருக்கும்போது அந்த டேட்டா அச்சிடப்படலாம் அதனால்தான் தனிப்பட்ட கன்ட்ரோலர்களுடன் சில லோக்கல் பஃபர் இருக்க வேண்டும் முக்கிய நினைவகத்திலிருந்து டேட்டாவை ஸிபியு இந்த லோக்கல் பஃபருக்கு முன்னும் பின்னும் நகர்த்துகிறது எனவேஸிபியு இந்த டிவைஸ்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனி பாணியில் பார்க்காது எனவே உள்ளீட்டு வெளியீட்டு டேட்டாவை டிவைஸ் கன்ட்ரோலரில் உள்ள பஃபருக்கு மாற்றுவதன் மூலம் ஸிபியுக்களின் வேலை முடிவடைகிறது எனவே இந்த டிவைஸ் கன்ட்ரோலர் கிடைத்துள்ளது எனவே இந்த டிவைஸ் கன்ட்ரோலர்களுக்குள் நமக்கு பஃபர் கிடைத்துள்ளது எனவே இது பஃபர் ஆகும் இந்த பஃபருடன் இந்த டிவைஸ் கன்ட்ரோலர் அதாவது உண்மையான டிவைஸ் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஸிபியு நேரடியாக டிவைஸிற்கு டேட்டாவை அனுப்பாது ஆனால் இது இந்த பஃபருக்கு அனுப்புகிறது மேலும் இந்த பஃபரிலிருந்து டிவைஸ் கன்ட்ரோலர்கள் டிவைஸிற்கு ரைட் செய்கிறது எனவே ஒவ்வொரு டிவைஸும் ஸிபியு டேட்டாவை பிரதான நினைவகத்திலிருந்து லோக்கல் பஃபருக்கு நகர்த்தும் இந்த விஷயத்தை நாம் பெற்றுள்ளோம் ஸிபியு மற்றும் டிவைஸ் கன்ட்ரோலர்கள் இணையாக இயங்க முடியும் எனவே இது ஒரு நல்ல விஷயம் ப்ரிண்டர் டிவைஸ் கன்ட்ரோலர் ஏதேனும் ஒன்றை ப்ரிண்டரில் அச்சிடும்போது ஸிபியு வேலையின்றி இருக்கிறது எனவே ஸிபியு வேறு சில கணக்கீடுகளை செய்ய முடியும் எனவே அவை இணையாக இயங்குகின்றன எனவே அவைகள் முக்கிய நினைவகத்தை அணுக தேவை ஏற்படாத வரையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் அவை இரண்டும் பிரதான நினைவகத்தை அணுக வேண்டிய அவசியம் ஏற்படலாம் எனவே அவைகள் நினைவக சுழற்சிக்கு போட்டியிடத் தொடங்கும் பல ப்ராஸஸ்கள் பல ஸிபியுக்களை பெற்றிருந்தால் இது மிகவும் பொதுவானது எனவே அவைகள் நினைவகத்தை அணுக விரும்புகின்றன மேலும் நினைவகத்தை அணுகுவதற்காக அவைகளுக்கு இடையே போராட்டம் இருக்கும் எனவே பகிரப்பட்ட நினைவகத்தின் ஒழுங்கான அணுகலை உறுதிப்படுத்த மெமரி கன்ட்ரோலர் நினைவகத்திற்கான அணுகலை ஒத்திசைக்க வேண்டும் எனவே நமக்கு ஒருவகை மெமரி கன்ட்ரோலர் தேவைப்படுகிறது இது இந்த அணுகல் முறையை சரியானதாக மாற்றும் மேலும் இது ஒரு நினைவக இருப்பிட உள்ளடக்கத்திற்கான ஒரு ப்ராஸஸின் கோரிக்கை அல்ல அது வேறு சில ப்ராஸஸ்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் மெமரி கன்ட்ரோலரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே இது ஒரு நவீன கணினியின் பொதுவான சூழ்நிலை இதில் வேறுபட்ட உபகரணங்களையும் நாம் பெற்றுள்ளோம் நமக்கு ஸிபியு மற்றும் நினைவகம் கிடைத்துள்ளன இவை பாரம்பரிய கணினியில் இருந்தன மேலும் டிஸ்க் மவுஸ் விசைப்பலகை அச்சுப்பொறி மானிட்டர் போன்ற பல IO உபகரணங்களை நம்மிடம் வைத்திருக்க முடியும் இவை பெரும்பாலான நவீன கணினி அமைப்புகளில் இருக்கலாம் எனவே அவைகளுக்கு இந்த மவுஸ் விசைப்பலகை அச்சுப்பொறி போன்றவை கிடைத்துள்ளன எனவே அவை அனைத்தும் யூ பியால் இயக்கப்படும் சாதனங்கள் பி கன்ட்ரோலரை நாம் வைத்திருக்க முடியும் எனவே இந்த இன்டர்ஃபேஸ் அனைத்தும் நிலையான இன்டர்ஃபேஸாக மாறும் இருப்பினும் நமக்கும் யூ பி டிஸ்க் கிடைத்துள்ளது ஆனால் வேக வரம்புகள் காரணமாக யூ பி வழியாக இணைக்கப்படாத பல டிஸ்க்குகள் உள்ளன எனவே அங்கு நான் வேறு சில வகை டிஸ்க் வைத்திருக்க முடியும் அதனுடன் தொடர்புடைய டிஸ்க் கன்ட்ரோலர் இருக்க வேண்டும் இதேபோல் மானிட்டர்களும் யூ பி யால் இயக்கப்படலாம் ஆனால் மானிட்டர் தெளிவுத்திறன் அடிப்படையில் கிராபிக்ஸ் திறன்களைப் பொறுத்து இந்த அடிப்படை யூ பி அதை வழங்க முடியாமல் போகலாம் இதன் விளைவாக மானிட்டருடன் இணைக்கும் தனி கிராபிக்ஸ் அடாப்டரை வைத்திருக்கிறோம் எனவே இந்த ஸிபியு கணினியைப் பார்க்கும்போது நினைவகத்தைத் தவிர மற்ற எல்லா உபகரணங்களும் ஒரே மாதிரியான பாணியில் தெரிகிறது எனவே இது ஒரு டிஸ்க் ரைட் அல்லது அச்சுப்பொறியில் ரைட் செய்யப்பட்டதா அல்லது மானிட்டரில் ரைட் செய்யப்பட்டதா என்பது பாராமல் ஸிபியு அதனுடன் தொடர்புடைய கட்டுப்பாட்டுக்கு ஒத்த வகை கட்டளையை வெளியிடுகிறது இப்போது அதை அடிப்படை உபகரணத்திற்காக பொருத்தமான கட்டளையாக மொழிபெயர்க்கவும் அதனை அடிப்படை உபகரணத்தின் மூலம் செயல்படுத்துவதும் கன்ட்ரோலரின் பொறுப்பு ஆகிறது நவீன கணினி அமைப்புகள் இதைப் போல் இருக்கும் எந்த கணினி அமைப்பும் நாம் தொடங்கும்போது என்ன ஆகும் நாம் கணினியை ஸ்விட்ச் ஆன் செய்கிறோம் பிறகு என்ன நடக்கும் பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் உள்ளது இது பவர் ஆன் ஆகும்போது அல்லது மீண்டும் துவக்கப்படும்போது லோட் செய்யப்படும் என்ன நடக்கிறது என்றால் இதுதான் அடிப்படை கட்டமைப்பில் உள்ள ஸிபியு அதில் ஒரு மெமரி சிப் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் அங்கு பல மெமரி சிப்கள் இருக்கக்கூடும் என்றும் நான் சாெல்லியிருக்கிறேன் மேலும் நினைவகத்தின் ஒரு பகுதி ரீட் ஒன்லி மெமரி அல்லது ரோம் என்றும் மற்றொரு பகுதி ரேம் அல்லது ரேண்டம் அக்சஸ் மெமரி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது ரீட் ஒன்லி மெமரி ஸிபியு பவர் ஆஃப் செய்யப்பட்டிருந்தாலும் உள்ளடக்கம் இழப்பாகக் கூடாது என்பதுதான் முக்கிய விஷயம் அது அங்கே இருக்கிறது எனவே இந்த ஸிபியு என்ன செய்கிறது நீங்கள் எந்த ஒரு ப்ராஸஸரையோ எந்த ஒரு மைக்ரோப்ராஸஸரையோ பார்த்தால் இந்த மைக்ரோ ப்ராஸஸரை ரீஸெட் அல்லது பவர் ஆன் செய்தால் அதன் ப்ரோக்ராம் கவுண்டர் அல்லது பிசி சில குறிப்பிட்ட மதிப்பைப் பெறுகிறது என்று அது கூறுகிறது என்பதை காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் 8085 ஐ பார்த்தால் அது மதிப்பு 0 ஐ பெறுகிறது எனவே ப்ராஸஸரைப் பொறுத்து கணினி ரீஸெட் ஆகும்போது இந்த ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு என்ன என்பதை உற்பத்தியாளர்கள் உங்களுக்குத் தெரிவிப்பார்கள் மைக்ரோ ப்ராஸஸரை ரீஸெட் அல்லது ஸ்விட்ச் ஆன் செய்தால் அதன் ப்ரோக்ராம் கவுண்டருக்கு இந்த மதிப்பு கிடைக்கும் பின்னர் அடுத்த சுழற்சியில் அது என்ன செய்கிறதென்றால் அது அந்த ப்ரோக்ராம் கவுண்டரின் உள்ளடக்கத்தை முகவரி பஸ்ஸில் வைக்கிறது அதனுடன் தொடர்புடைய மெமரி லாெக்கேஷனின் உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் அது ஸிபியுவில் ஏற்றப்பட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து காெள்ளப்பட்டு எக்ஸிக்யுட் செய்யப்படுகிறது பின்னர் மெமரி லாெக்கேஷனின் உள்ளடக்கம் அதாவது ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு புதுப்பிக்கப்பட்டு முகவரி பஸ்ஸில் வைக்கப்படுகிறது எனவே தற்போதைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் வரை அடுத்த மெமரி லாெக்கேஷனின் உள்ளடக்கத்தை அது பெறுகிறது எனவே அந்த வழியில் செயல்முறை தொடர்கிறது எனவே இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பாளர்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை கண்டறிந்து கணினி அந்த பகுதியை இயக்க செய்ய இந்த குறிப்பிட்ட வசதியை பயன்படுத்த வேண்டும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பெரும்பாலும் மிகப் பெரியதாக இருப்பதால் முழு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தையும் இந்த ரீட் ஒன்லி மெமரியில் வைத்திருக்க முடியாது எனவே என்ன செய்யப்படுகிறது என்றால் அதில் மிகச் சிறிய பகுதி மட்டுமே ஏற்றப்படுகிறது இந்த ரீட் ஒன்லி மெமரியில் வைக்கப்படுகிறது எனவே இது பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ப்ரோக்ராமின் நோக்கம் இந்த கணினி அமைப்புடன் இணைக்கப்பட்ட டிஸ்க்கை லோட் செய்வதாகும் எனவே இங்கேதான் உண்மையான ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஏற்றப்பட்டுள்ளது இந்த பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் என்ன செய்யும் கணினி மீண்டும் துவங்கும் போது அல்லது கணினி ரீபூட் செய்யப்படும்போது அல்லது ஸ்விட்ச் ஆன் செய்யப்படும்போது அது இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை இங்கிருந்து நகலெடுத்து ரேமில் வைக்கும் எனவே EPROM க்காக ROM ல் வைக்கப்பட்டுள்ள ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் இந்த பகுதியான ப்ரோக்ராம் ஃபார்ம்வேர் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது முழு வன்பொருள் அல்ல ஆனால் அது முழு மென்பொருளும் அல்ல ஏனென்றால் நான் அதை மாற்றப்போவதில்லை எனவே இது வன்பொருள் மற்றும் மென்பொருளுக்கு இடையில் உள்ள இடைநிலை ஆகும் அதனால்தான் இது ஒரு ஃபார்ம்வேர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பூட்ஸ்ட்ராப்பிங் அல்லது ஃபார்ம்வேரின் அடிப்படை பொறுப்பு கணினியின் அனைத்து அம்சங்களையும் துவக்குவதாகும் எனவே இது உங்களிடம் உள்ள எல்லா உபகரணங்களையும் துவக்கி செயல்படுத்தத் தொடங்கும் பின்னர் அது ஸிஸ்டம் கர்னலை இயக்காது எக்ஸிக்யுஷனை தாெடங்கும் நான் சொன்னது போல ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் டிஸ்க்கில் ஒரு நிலையான லாெக்கேஷனில் வைக்கப்படுவதாகவும் அங்கிருந்து அது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை ஏற்றுவதாகவும் அதை ராமில் வைப்பதாகவும் பின்னர் அந்தக் கட்டத்தில் இருந்து கணினி முழுமையாக செயல்படும் பின்னர் அது அதற்கேற்ப செயல்படத் தொடங்குகிறது எனவே இதுதான் கணினி தொடக்க செயல்முறை அல்லது பூட்டிங் செயல்முறை கணினியில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இந்த பூட்டிங் டிவைஸை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற எரர் ஐ பல முறை நீங்கள் கவனித்திருக்கலாம் மேலும் பூட்ஸ்ட்ராப் ரோம் கூறும் காரணம் டிஸ்க்கிற்க்கு எந்த முகவரி கொடுக்கப்பட்டாலும் டிஸ்க் சிதைந்திருக்கலாம் என்பதாகும் எனவே அது குறிப்பிட்ட இடத்தை அடைய முடியவில்லை அல்லது டிஸ்க் கணினியில் சொருகப்படாமல் இருக்கலாம் முன்னர் நம்மிடம் குறிப்பாக இலகுரக கணினிகள் இருக்கும்போது சில வெளிப்புற டிஸ்க்குளைப் பயன்படுத்தி அதை துவக்க வேண்டும் அல்லது அது போன்ற ஒரு நெட்வாெர்க்கில் துவக்க வேண்டும் எனவே அது செய்யப்படவில்லை எனவே இப்போது தின் கிளையன்ட் அமைப்பு இருக்கிறது இந்த கணினி சேவையகத்தில் இருக்கும் இந்த தின் கிளையன்ட் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை சேவையகத்திலிருந்து லாேட் செய்ய வேண்டும் எனவே இங்கே இதுதான் பூட்ஸ்ட்ராப் அல்லது இந்த ரோம் அல்லது EPROM எனவே இது சில வழக்கங்களைக் கொண்டிருக்கும் இதன்மூலம் நீங்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமைக் கொண்டிருக்கும் சேவையகத்தை நெட்வாெர்க்கின் வழியாக அணுக முடியும் எனவே இங்கே பூட்ஸ்ட்ராப் செயல்பாடு டிஸ்க்கில் இருந்து நகலெடுப்பது அல்ல ஆனால் நெட்வாெர்க்கில் நகலெடுப்பது ஆகும் எனவே நீங்கள் ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்குச் செல்லும்போது இந்த பூட்ஸ்ட்ராப் செயல்பாட்டின் பொருள் மாறக்கூடும் ஆனால் அடிப்படையில் இது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் முக்கியமான பகுதியை லாேட் செய்கிறது மேலும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை இயக்கத் தொடங்குகிறது அடுத்தது கணினியின் செயல்பாட்டைப் பார்ப்போம் எனவே கெர்னல் லோட் செய்யபட்டு எக்ஸிக்யுட் ஆனதும் அது கணினி மற்றும் அதன் பயனாளர்களுக்கு சேவைகளை வழங்கத் தொடங்கலாம் இப்போது கெர்னல் லோட் செய்யப்பட்டுள்ளது எனவே எந்தவொரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் பயனாளர்களின் பார்வையில் இருந்து சேவைகளின் தொகுப்பாக கருதப்படலாம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் சேவைகளின் தொகுப்பை வழங்குவது போல் நீங்கள் நினைக்கலாம் ஒரு ப்ரோக்ராமை இயக்க அனுமதிப்பது போல இது ஒரு ஃபைலைத் திறக்க அனுமதிக்கிறது இது ஃபைலிலிருந்து ரீட் செய்ய அல்லது ஃபைலில் ரைட் செய்ய அல்லது ஃபைலை மூடுவதற்கு அனுமதிக்கிறது எனவே எந்தவொரு இயக்க முறைமையையும் சேவைகளின் தொகுப்பாக பார்க்க முடியும் சில சேவைகள் கணினி ப்ரோக்ராம்களால் கெர்னலுக்கு வெளியே வழங்கப்படுகின்றன அவை துவக்க நேரத்தில் நினைவகத்தில் ஏற்றப்பட்டு கணினி செயல்முறைகளாக அல்லது கெர்னல் இயங்கும் முழு நேரத்தையும் இயக்கும் கணினி டீமன்களாக மாறும் எனவே கணினி ரிஸோர்ஸ்களை மாற்ற சில சேவைகள் அவைகளுக்கு தேவைப்படுகிறது எனவே ஒரு புதிய செயல்முறை உருவாக்கப்பட்டது போல செயல்முறை அட்டவணையும் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதிய ஃபைல் திறக்கப்பட்டுள்ளது எனவே அந்த வகையில் ஒரு ஃபைலை புதுப்பிக்க வேண்டும் ஃபைல் அட்டவணை புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவே கெர்னல் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவே அவை சிஸ்டம் டீமன்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் கணினியால் வழங்கப்படும் சில சேவைகள் உள்ளன எனவே கம்ஃபைலேஷன் ஜாப் போன்றவை தனித்தனியாக வழங்கப்படுகின்றன எனவே அங்கே அவை கணினி செயல்முறைகள் ஆக இருக்கலாம் எனவே யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் முதல் கணினி செயல்முறை என்பது init என்று பெயரிடப்பட்ட செயல்முறை ஆகும் எனவே நீங்கள் ஏதேனும் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பார்த்து எந்த நேரத்திலும் கணினியில் இயங்கும் செயல்முறைகள் என்ன என்பதைக் காண முயற்சித்தால் init என்று பெயரிடப்பட்ட ஒரு செயல்முறையை நீங்கள் காண்பீர்கள் எனவே யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் உருவாக்கப்பட்ட முதல் செயல்முறை இதுவாகும் எனவே கணினி துவங்கும் போது உருவாக்கப்படும் முதல் செயல்முறை இதுவாகும் மேலும் இது மற்ற டீமன்களைத் தொடங்குகிறது எனவே இந்த கட்டம் முடிந்ததும் கணினி முழுமையாக துவக்கப்பட்டு பின்னர் ஏதேனும் நிகழ்வு நிகழும் வரை கணினி காத்திருக்கிறது எனவே பொதுவாக நீங்கள் ஒரு யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை துவக்கினால் இந்த வகை தகவல்களை init மற்றும் அனைத்தையும் திரையில் நீங்கள் காணலாம் பின்னர் பல கோரிக்கைகள் தொடங்கப்படுவதை காணலாம் எனவே இந்த டீமன்கள் தொடங்குவது init செயல்முறையால் செய்யப்படுகிறது பின்னர் அது முழுமையாக துவக்கப்படும் எனவே இது ஒரு உள்நுழைவு செய்தியுடன் வருகிறது மேலும் சில பயனாளர்கள் கணினியில் உள்நுழைந்து கணினியை ஏதாவது செய்யும்படி கேட்கிறது எனவே இந்த அமைப்பு ஏதேனும் நிகழ்வு நிகழும் வரை காத்திருக்கும் அந்த நிகழ்வு நடந்த பிறகு இந்த நிகழ்வு நடந்தது என்று ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் தெரிவிக்கிறது அதன்படி கணினி அதை கவனித்துக்கொள்கிறது ஒரு நிகழ்வின் நிகழ்வுகள் குறுக்கீட்டால் அடையாளம் காணப்படுகின்றன எனவே இந்த குறுக்கீடு ஒரு வன்பொருள் குறுக்கீடாகவோ அல்லது ஒரு மென்பொருள் குறுக்கீடாகவோ இருக்கலாம் எனவே இது ஒரு நிகழ்வின் நிகழ்வைக் குறிக்கிறது என்பதைக் காண்போம் அதன்படி கணினி அவற்றின் செயல்பாட்டைச் செய்யத் தொடங்குகிறது எனவே இரண்டு வகையான குறுக்கீடுகள் உள்ளன ஏனெனில் ஒன்று வன்பொருள் குறுக்கீடு என்றும் மற்றொன்று மென்பொருள் குறுக்கீடு என்றும் நான் சொன்னேன் வன்பொருள் குறுக்கீடு என்பது பொதுவாக கணினி பஸ் வழியாக ஸிபியுவிற்க்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புவதன் மூலம் ஒரு டிவைஸ் தூண்டலாம் மற்றும் குறுக்கிடலாம் இதுபோல கணினியுடன் ஒரு விசைப்பலகை இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது விசைப்பலகை இயக்கப்பட வேண்டுமானால் பயனாளர் ஒரு கட்டத்தில் சில விசையை அழுத்த வேண்டும் இப்போது நம்மிடம் உள்ள கணினி அமைப்பு அல்லது ப்ராஸஸர் ஒரு மின்னணு சாதனம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த விசைப்பலகை ஒரு இயந்திர சாதனம் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் அதை இயக்கும் நபர் ஒரு மனிதர் எனவே மனிதர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு வேக வரம்பு உள்ளது அந்த வேக வரம்புக்குள் அவன் அல்லது அவள் எழுத்துக்களை விசைப்பலகையில் தட்டச்சு செய்யலாம் எனவே இந்த மனிதர்களுடன் ஒப்பிடும்போது மின்னணு பகுதி அல்லது ப்ராஸஸரின் பகுதி மிக வேகமாக இருக்கும் இப்போது கணினி இதுபோன்று வடிவமைக்கப்பட்டிருந்தால் பயனாளர் சில விசையை அழுத்தியுள்ளாரா இல்லையா என்பதை ப்ராஸஸர் சரிபார்க்கும் அது காத்திருக்கிறதென்றால் அதை கையாள்வது சிரமம் ஏனெனில் பயனாளரின் ப்ராஸஸர் நீண்ட நேரம் தேவையின்றி காத்திருக்கிறது எனவே ஒரு தீர்வு என்னவென்றால் ப்ராஸஸர் அவ்வப்போது ஏதேனும் செய்து பயனாளர் ஏதேனும் ஒரு விசையை அழுத்தியுள்ளாரா இல்லையா என்பதை மீண்டும் வந்து சரிபார்க்கலாம் ஆனால் இதில் கடினமானது என்னவென்றால் பயனாளருக்கு கொடுக்கப்படும் இந்த ரெஸ்பான்ஸ் நிர்ணயிக்கப்பட்டதாக இல்லை எனவே விசையை அழுத்தியவுடன் அதற்கு பதிலளிக்கப்படுகிறது ஏனெனில் ப்ராஸஸர் விசைப்பலகையின் நிலையை மிக விரைவில் சரிபார்த்துள்ளது அல்லது சில கட்டத்தில் அதன் பதில் வேகம் குறைவாக இருக்கலாம் ஏனெனில் ப்ராஸஸர் வேறு ஏதாவது செய்வதில் பரபரப்பாக இருக்கலாம் மற்றும் அது நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த விசைப்பலகை நிலையைச் சரிபார்க்கிறது எனவே அது போல் நடக்கலாம் இப்போது இதற்கு மற்ற தீர்வு என்னவென்றால் பயனாளர் சில விசையை அழுத்தும்போது அது அழுத்தப்பட்டுள்ளதா என்று ஸிபியுவிற்கு தெரிவிக்கப்படுகிறது மேலும் ப்ராஸஸர் அதை கவனித்துக்கொள்கிறது எனவே உடனடியாக ப்ராஸஸர் எதைச் செய்தாலும் அதை நிறுத்தி வைக்கும் அது உங்கள் செயல்முறைக்கு வருகிறது இது விசைப்பலகையின் உள்ளடக்கத்தைப் ரீட் செய்யக்கூடிய செயல்முறைக்கு வருகிறது ஆனால் பயனாளரால் மிக அதிக வேகத்தில் தட்டச்சு செய்ய இயலாததால் பயனாளரால் அதிக எண்ணிக்கையிலான குறுக்கீடுகளை மிக வேகமாக உருவாக்க முடியாது எனவே ஒட்டுமொத்த அமைப்பு மிகவும் நன்றாக வேலை செய்கிறது இதேபோல் இரண்டாம்நிலை சேமிப்பகத்திலிருந்து பிரதான நினைவகத்திற்கு அல்லது ப்ராஸஸருக்கு சில டேட்டாவை மாற்ற வேண்டியிருக்கும் போது பெரும்பாலான நேரங்களில் இரண்டாம் நிலை சேமிப்பகமும் ஒரு மின் இயந்திர சாதனமாகும் எனவே அந்த வழியில் ஆப்டிகல் சாதனத்தைப் ரீட் செய்ய நேரம் எடுக்கும் இது இடமாற்றம் செய்த டேட்டாவை பெற சிறிது நேரம் எடுக்கும் எனவே ப்ராஸஸர் அல்லது சிபியு அவ்வளவு நேரம் காத்திருக்கக்கூடாது எனவே இந்த செயலாக்கம் முடிந்ததும் டிஸ்க் கன்ட்ரோலர்கள் பரிமாற்றத்தை செய்து முடித்த பிறகு ஸிபியுவிற்கு பரிமாற்றம் முடிந்துவிட்டது என்று கூறலாம் எனவே நீங்கள் லாெக்கேஷனிலிருந்து உள்ளடக்கத்தை எடுக்கலாம் எனவே அந்த வழியில் டிஸ்க் கன்ட்ரோலர்களிடமிருந்து சில குறுக்கீடுகள் வரக்கூடும் எனவே இது ஒரு வகை நிலைமை மற்ற வகை நிலைமை என்னவென்றால் ஒரு மென்பொருள் சில குறுக்கீடுகளை உருவாக்கக்கூடும் இது ஒரு ஸிஸ்டம் கால் எனப்படும் ஒரு சிறப்பு செயல்முறையை செயல்படுத்துவதன் மூலம் தூண்டக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும் ப்ரோக்ராம் இயங்கும் போது வேறு ஒரு ப்ரோக்ராம் அச்சுப்பொறியில் ஏதாவது அறிக்கை ஒன்றை வெளியிடுவது போன்ற ஒரு வேலையை வழங்கியிருக்கலாம் ஆகையால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் சேவைகள் தேவைப்படுகிறது நான் முன்பு விவாதித்தபடி ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராஸஸர்களுக்கு ஒரு அச்சுப்பொறி ஒரே நேரத்தில் வழங்கப்படவில்லை எனவே அந்த வழியில் இது ஒரு ஸிஸ்டம் கால் ஆகும் இதேபோல் ஒரு ப்ரோக்ராம் இன்னொன்றை உருவாக்க விரும்புகிறது அது மற்றொரு ப்ரோக்ராமை தொடங்க விரும்புகிறது எனவே அந்த வழியில் அது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திலிருந்து ஒரு சேவையைப் பெற வேண்டும் எனவே இவை மென்பொருளால் உருவாக்கப்படும் குறுக்கீடுகள் ஒரு மென்பொருள் உருவாக்கிய குறுக்கீடு எரர் அல்லது IO கோரிக்கை போன்ற பயனாளரின் கோரிக்கையால் ஏற்படுகிறது இது மென்பொருள் குறுக்கீட்டின் பிற ஸோர்ஸ்களால் ஏற்பட்டுள்ள சில பிழைகள் என்னிடம் X என்பது இருப்பதால் நான் Z X டிவைடட் பை Y என்ற சமன்பாட்டை எழுதியுள்ளேன் இப்போது Y என்பது 0 க்கு சமம் எனவே ப்ரோக்ராம் தொகுப்பின் போது இதை சரிபார்க்க முடியவில்லை ஏனெனில் Y ன் மதிப்பு என்னவென்று தெரியவில்லை ஆனால் ரன் டைமில் இந்த அறிக்கை செயல்படுத்தப்படும்போது வன்பொருள் இந்த Y ன் மதிப்பு 0 க்கு சமம் என்பதைக் கண்டறிந்துள்ளது எனவே வகுத்தல் செயல்பாட்டை மேற்கொள்ள முடியாது எனவே இது டிவைட் பை 0 எரர் எனவே இது நிகழும்போது கணினி என்ன செய்யும் எனவே அது டிவைட் பை 0 எரர் ஏற்பட்டதாகக் கூறி கட்டுப்பாட்டை மீண்டும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு மாற்ற வேண்டும் பின்னர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே இந்த நடவடிக்கை நிச்சயமாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் மற்றும் பயனாளர் ப்ரோக்ராமைப் பொறுத்து வேறுபட்டது ஆனால் இது ஒரு சிறப்பு நிலைமை எனவே ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் குறுக்கீடுகளால் இயக்கப்படுகிறது எனவே ஒரு சுழற்சியில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் துவக்கப் பகுதியைச் செய்தபின் உண்மையில் சில குறுக்கீடுகள் ஏற்பட காத்திருக்கும் எனவே அது குறுக்கீடு ஏற்பட்டுள்ளது என்று கணினிக்குத் தெரிவிக்கும் பின்னர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இந்த குறுக்கீடு இந்த நவீன கணினிகளில் இருக்கும் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் செய்யப்படும் செயல்பாடுகளை செய்ய முடியும் குறுக்கீடுகளின் பொதுவான செயல்பாடுகள் குறுக்கீடு ஏற்படும் போது பதிவேடுகள் மற்றும் ப்ரோக்ராம் கவுண்டரை சேமிப்பதன் மூலம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஸிபியுவின் நிலையை பாதுகாக்கிறது எனவே கணினி செய்யும் முதல் விஷயம் இதுதான் எனவே அது என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை நினைவில் கொள்கிறது ஏனென்றால் சிறிது நேரம் கழித்து அது செயல்பாட்டை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் எனவே இது ஸிபியுவின் தற்போதைய நிலையின் உள்ளடக்கத்தை ஸ்டோர் செய்கின்ற பதிவேடுகள் மற்றும் ப்ரோக்ராம் கவுண்டரை சேமிக்கும் எந்த வகையான குறுக்கீடு ஏற்பட்டது என்பதை தீர்மானித்து கட்டுப்பாட்டை இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு மாற்றுகிறது எனவே இது ஒரு மறைக்க முடியும் குறுக்கீடா அல்லது மறைக்க முடியாத குறுக்கீடா குறுக்கீட்டின் முன்னுரிமை என்ன பல சிக்கல்களைப் பொறுத்து சில கம்ப்யுட்டர் ஆர்கிடெக்சர் வகுப்புகள் அல்லது மைக்ரோப்ராஸஸர் வகுப்புகளில் அந்த விவாதத்தை நீங்கள் விரிவாகப் பெறலாம் குறுக்கீடு வகையைத் தீர்மானித்த பிறகு அந்த கட்டுப்பாடு தொடர்புடைய இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு மாற்றப்படும் இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு ஒரு குறிப்பிட்ட குறுக்கீட்டைக் கையாளும் பொறுப்புள்ள தொகுதிகள் அல்லது நடைமுறைகளின் தொகுப்பைத் தவிர வேறில்லை எடுத்துக்காட்டாக எந்த அச்சுப்பொறி வேலை வழங்கப்பட்டாலும் அது முடிந்துவிட்டது என்று ஒரு அச்சுப்பொறி குறுக்கீடு அளித்துள்ளது விசை அழுத்தியதாக விசைப்பலகை ஒரு குறுக்கீட்டை அளிக்கிறது அல்லது டிஸ்க் பரிமாற்றம் முடிந்துவிட்டது என்று ஒரு டிஸ்க் குறுக்கீடு அளிக்கிறது எனவே அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பது கணினி வடிவமைப்பாளருக்குத் தெரியும் அதன்படி ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பாளர் அதனுடன் தொடர்புடைய இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு எழுதியுள்ளார் எனவே வரும் இந்த குறுக்கீடு இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு சென்று அதற்கேற்ப பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பொதுவாக அனைத்து இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டின்களின் முகவரிகளையும் கொண்ட இன்டரப்ட் வெக்டார் வழியாக பரிமாற்றம் உள்ளது ஆகவே முழு கணினி அமைப்பிற்கும் முக்கிய நினைவகத்தில் அமைந்துள்ள உண்மையான இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு அனைத்து குறுக்கீடுகளுக்கான எங்கே எந்த முகவரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான விபரங்கள் இன்டரப்ட் வெக்டார் அட்டவணை எனப்படும் அட்டவணையில் வைக்கப்பட்டு அங்கிருந்து இந்த இன்டரப்ட் வெக்டார் முகவரிகள் எடுக்கப்படுகின்றன அது தொடர்புடைய சர்வீஸ் ராெட்டினுக்கு செல்கிறது குறுக்கீடு கட்டமைப்பு குறுக்கிடப்பட்ட வழிமுறைகளின் முகவரியை சேமிக்க வேண்டும் எனவே இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் குறுக்கீடு முடிந்ததும் அதை மீட்டெடுக்க வேண்டும் அங்கிருந்து செயல்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் எனவே காலவரிசைகளில் பயனாளர் ப்ரோக்ராம் இயங்குகிறது என்று சொல்லலாம் பின்னர் சிறிது நேரம் கழித்து குறுக்கீடு வருகிறது எடுத்துக்காட்டாக ஒரு IO சாதனம் போன்றது வருகிறது எனவே சில இடமாற்றம் செய்யும்படி கூறப்பட்டது எனவே இது ஒரு முறை சும்மா இருந்தது பின்னர் அது டேட்டாவை மாற்றிக் கொண்டிருந்தது பரிமாற்றம் முடிந்ததும் பரிமாற்றம் முடிந்துவிட்டது என்று சொல்லும் ப்ராஸஸர் ஸிபியுவிற்க்கு ஒரு குறுக்கீட்டை அளிக்கிறது எனவே ப்ராஸஸர் குறுக்கீடு செயலாக்க சுழற்சிக்கு செல்கிறது எனவே இந்த நேரத்தில் அது குறுக்கீடு செயலாக்கத்தை செய்கிறது பின்னர் மீண்டும் அது சேவைக்குச் செல்கிறது அது இயல்பான செயல்பாட்டிற்குச் செல்கிறது எனவே இது இப்படியே போகிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு மற்றொரு IO கோரிக்கை ஸிபியுவிற்க்கு ப்ரோக்ராமால் செய்யப்படுகிறது எனவே IO கோரிக்கை செய்யப்படும்போது உபகரணத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது மற்றும் உபகரணம் செயலற்ற நிலையில் இருந்து மாற்றும் நிலைக்கு மாறுகிறது எனவே இடமாற்றம் முடிந்த பின் அது ஸிபியுவின் ப்ராஸஸருக்கு ஒரு குறுக்கீட்டை அனுப்புகிறது சிறிது நேரங்கழித்து ஸிபியு இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்கு சென்றபின் இந்த பகுதியில் இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டின் செயல்படுகிறது எனவே இந்த வழியில் அது தொடர்கிறது எனவே பரிமாற்றம் ஸிபியுவால் தொடங்கப்படுகிறது டிவைஸ் பரிமாற்றத்தைச் செய்தபின் இது பரிமாற்றம் முடிந்துவிட்டதாகக் கூறி ப்ராஸஸருக்கு ஒரு குறுக்கீட்டைக் கொடுக்கும் இப்போது ப்ராஸஸர் குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க இன்டரப்ட் சர்வீஸ் ராெட்டினுக்குள் செல்கிறது எனவே இந்த ஒட்டுமொத்த ஓட்டம் இது போன்றதுதான் ஸிபியு டிவைஸ் டிரைவ் IO பரிமாற்றத்தை தொடங்குகிறது இது முதல் படி எண் 1 ஆகும் படி எண் 2 IO கண்ட்ரோலருக்காக எனவே இது IO செயல்பாட்டைத் தொடங்குகிறது படி எண் 3 உள்ளீடு தயார் வெளியீடு முடிந்தது அல்லது பிழை மீண்டும் உருவாக்கப்பட்டது போன்றவை எனவே இந்த கட்டத்தில் IO செயல்பாடு முடிந்தது எனவே இது ப்ராஸஸருக்கு ஒரு குறுக்கீட்டை அனுப்புகிறது அதற்கிடையில் ஸிபியு அறிவுறுத்தல்களுக்கு இடையில் உள்ள குறுக்கீடு இயக்குகிறதா அல்லது இரண்டு வழிமுறைகளுக்கு இடையில் குறுக்கீடு ஏற்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்க்கிறது எனவே அந்த சரிபார்ப்புகள் நடைபெற்றன எனவே இந்த குறுக்கீடுகள் வரும்போது ஸிபியு குறுக்கீட்டைப் பெறுகிறது மற்றும் இன்டரப்ட் ஹேண்ட்லர்க்கு கட்டுப்பாட்டை மாற்றுகிறது நாங்கள் டேட்டாவை செயலாக்குகிறோம் பிறகு குறுக்கீட்டிலிருந்து திரும்புவோம் அதன் பிறகு குறுக்கீடு முடிந்ததும் ஸிபியு குறுக்கிடப்பட்ட பணியை மீண்டும் செயலாக்க தொடங்கி தொடரும்